வணக்கம் கடந்த சில அமர்வுகளில் நிதி அறிக்கை பகுப்பாய்வு பற்றி விவாதித்து இருந்தோம் மேலும் ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகள் அனாலிசிஸ் horizontal vertical analysis மற்றும் பல்வேறு விகிதங்களை பற்றி விவாதித்திருந்தோம் கடந்த அமர்வில் ஹரிசான்டல் அனாலிசிஸை கணக்கிடுவது எப்படி என்று பார்த்தோம் மேலும் அந்த அமர்வில் நாம் ஒரு ஒப்பீட்டு அறிக்கையை கணக்கிட்டு தயார் செய்வது எப்படி என்று பார்த்தோம் மேற்கூறிய விகித முறைகள் அனைவருக்கும் தெளிவாக புரிந்து இருக்கும் என்று நம்புகிறேன் இன்று நாம் காமன் சைஸ் ஸ்டேட்மென்ட் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை நாம் ஒப்பீட்டு அறிக்கையை பற்றி பார்ப்போம் பி மற்றும் எல் ன் இரண்டிற்கான இருப்பு நிலை மாற்றம் மற்றும் அதன் சதவீதம் மாற்றத்தை நாம் கணக்கிட்டுள்ளனர் மேலும் சுருக்கமாக பணப்புழக்கத்தை பற்றி கூறுவது என்றால் பி மற்றும் எல் ன் அளவு மற்றும் பொதுவான இருப்பு நிலை அளவு பற்றியதாகும் இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் செங்குத்து பகுப்பாய்வு என்றால் என்ன பெயர் குறிப்பிடுவதுபோல் செங்குத்து என்று அழைக்கப்படுகிறது செங்குத்து என்பது ஒரு பொதுவான புள்ளிவிவரத்துடன் ஒப்பிட்டு கணக்கிடுகிறோம் மேலும் நீங்கள் விரும்பினால் 2 வருட புள்ளிவிவரங்களை கொண்டு ஒப்பிடலாம் இதற்கு முன் முதலில் அதை ஒரு வருடத்திற்குள் ஒப்பிட்டு இருந்தோம் எனவே நாம் தயாரிக்கும் இந்த ஒரு அறிக்கை பொதுவான அளவு அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது நான் உங்களை இதை சுயமாக தயாரிக்கும் படி கேட்டுக் கொள்கிறேன் ஆக இது ஒரு பொதுவான அளவு அறிக்கை தயாரிப்பு சரியா இந்த அறிக்கையை தயாரிப்பது மிகவும் எளிது அதனால் என்னுடன் சேர்ந்து தயவுசெய்து நீங்களும் பொதுவான அளவு அறிக்கையை தயாரிக்கவும் எனவே கொடுக்கப்பட்ட 2 ஆண்டுக்கான பி மற்றும் எல் ன் இருப்புநிலை மற்றும் பணப்புழக்க அறிக்கை தாளை முதலில் அச்சு எடுத்து கொள்ளவும் இப்போது நாம் பி மற்றும் எல் ஐ எடுத்துக் கொண்டால் இந்த இரண்டின் மதிப்புகளையும் ஒப்பிடலாம் ஆனால் உண்மையான மதிப்புகளைக் கொண்டு ஒப்பிடுவதற்கு முன் அவற்றை முதலில் சதவீதமாக மாற்றி பின் அதனை ஒப்பிடலாம் இந்த இரண்டின் மதிப்புகளையும் சதவீதமாக மாற்றுவதற்காக மொத்த வருவாய்யை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது சில நேரங்களில் செயல்பாடுகளின் வருவாய்யை அடித்தளமாக எடுத்துக் கொள்ளலாம் எனவே எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் 2141 இயக்க மற்றும் நேரடி செலவுகள் கணக்கிட பட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது 2141 நிறுவன செயல்பாட்டுச் செலவை வருவாயால் வகுக்க வேண்டும் ஒரு நிறுவனத்தில் 100 சதவிகிதம் மொத்த வருவாய் இருக்குமானால் அதில் 62 சதவிகிதம் இயக்க செலவு செலவிடப்படுகிறது இப்போது நாம் இங்கே என்ன செய்ய முடியும் என்றால் அதை B டாலர் 8 ஆக மாற்றலாம் அதனால் அதை கொஞ்சம் குறைக்க முயற்சிக்கலாம் மேலும் நமக்கு கிடைத்த அனைத்து புள்ளிவிவரங்களும் மொத்த கூட்டின் தொகுப்பாகும் நான் அறிந்தவரை வருவாய் பொருட்களுக்கு கூட மொத்தமாக இதைச் செய்யலாம் மொத்த மற்றும் நிகர வருவாய் நிச்சயமாக 1 மற்றும் பிற புள்ளிவிவரங்கள் மொத்தத்தில் ஒரு சதவீதமாக இருக்கிறது நீங்கள் விரும்பினால் சிறந்த புரிதலுக்காக நீங்கள் இந்த புள்ளி விவரங்களை ஒரு சதவீதமாக கூட மாற்றலாம் ஆக இது சற்று சிறந்ததாக தெரிகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இயக்க செலவுகள் இப்போது வருவாயில் 63 சதவீதம் என்றால் மீண்டும் அதையே எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே இப்போது அவற்றை ஒரு பொதுவான அளவு அறிக்கையாக நீங்கள் பார்க்க முடியுமா மொத்தம் 100 சதவீதம் என்றால் மார்ச் 17 இல் ஒவ்வொரு பொருளின் பாதுகாப்பான இயக்க செலவு 63 சதவீதமாகும் அதேசமயம் மார்ச் 16 இல் இது 57 சதவீதமாகும் எனவே நீங்கள் காணக்கூடிய இந்த இயக்க செலவுகள் இப்போது மொத்த வருவாயில் 63 சதவீதமாகும் உண்மையில் நீங்கள் இந்த சதவிகிதத்தை பார்த்தால் அவை அதிகம் அதிகரிக்கவில்லை ஆனால் வருவாய் வீழ்ச்சியால் அவர்கள் வருவாய் வீழ்ச்சி போன்ற செலவுகளை குறைக்க முடியவில்லை அதனால்தான் அது ஒரு சதவீதமாக உயர்ந்துள்ளது எனவே இதை விளக்குவதற்கு ஒரு வழி என்னவென்றால் ஊழியர்களின் நன்மை ஒரு சதவீதமாக சற்று உயர்ந்துள்ளது அதேபோல் தேய்மானம் ஒரு சதவீதமாக சற்று உயர்ந்துள்ளது எனவே பல்வேறு புள்ளி விவரங்களை கொண்டு இப்போது நீங்கள் அதை ஒரு சதவீதமாக பெற முடியும் வரிக்கு முன் இலாபத்தில் 10 சதவீதத்திலிருந்து 5 சதவீதமாக குறைக்க விரும்பினால் அதை வரிக்குப் பின் கிடைக்கும் லாபம் 9 சதவீதத்திலிருந்து 4 சதவீதமாக குறைக்கலாம் ஒரு வகையில் நாம் இப்போது பல்வேறு விதமான விகிதங்களை கணக்கிட்டு வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக நாம் நிகர லாபம் விற்பனையின் மீதான லாபமாக இருந்த இலாப விகிதங்கள் ஆகியவையாகும் பல்வேறு விதமான செலவு விகிதங்களை நாம் கணக்கிடலாம் விற்பனைக்கான இயக்க செலவு அல்லது பணியாளர் நன்மை செலவு சதவீதம் ஆகியவற்றை அறிய நாம் இதை பயன்படுத்தலாம் எனவே எல்லா புள்ளிவிவரங்கள் இப்போது ஒரு சதவீதமாக குறிப்பிடப்படுகின்றன பின்னர் அவற்றை பல ஆண்டுகளுடன் ஒப்பிட முடிகிறது ஏனெனில் முழுமையான புள்ளிவிவரங்களை ஒப்பிடுவது மிகவும் சரியானதாக இல்லை இருப்பினும் அதே நிறுவனத்திலிருந்து ஒப்பிடும்பொழுது அது சாத்தியமானதாகும் மேலும் நாம் தொழில் துறையில் உள்ள மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிட விரும்பினால் அதை ஒப்பிடுவது சரியாகாது ஆனால் இப்போது நாம் அதை வெவ்வேறு நிறுவனங்களுடன் அல்லது தொழில் சராசரியுடன் ஒப்பிடலாம் இது பொதுவான பி மற்றும் எல் ன் அளவு அல்லது வருவாய் பொதுவான அளவு அறிக்கை ஆகும் இப்போது அதை இருப்பு நிலைக்கு மாற்றலாம் இப்போது நமக்கு 2 ஆண்டுக்கான இருப்பு நிலையின் புள்ளிவிவரங்கள் கிடைத்துள்ளது எனவே இந்த சூத்திரத்தை இப்பொழுது பயன்படுத்திக்கொள்ளலாம் நாம் மொத்த தொகையை எடுக்க வேண்டி இருப்பதால் சற்று கூடுதல் குறைவாக இருக்கும் பங்கு மூலதனம் இருக்கும் இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை பி மற்றும் எல் ல் இருந்தால் மொத்த வருவாயை அடித்தளமாக எடுத்து கொள்ளலாம் இருப்புநிலைக் குறிப்பில் இது மொத்த மூலதன மற்றும் கடன்கள் அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படும் இது மொத்த சொத்துக்களுக்கு சமம் எனவே மொத்த மூலதனம் மற்றும் பொறுப்புகள் 22 சதவீதமாக ஆக இருப்பதை காணமுடியும் எனவே இங்கே நான் 22 சதவீதத்தை அடிப்படையாக எடுத்து கொள்ளலாம் எனவே இது இரண்டு ஆண்டுகளுக்கும் சேர்த்து மொத்தத்தில் 3 சதவிகிதம் தான் இது மிகவும் எளிதானது ஆனால் நீங்கள் கவனமாக படித்தால் அது உங்களுக்கு நிறைய நுண்ணறிவுகளை தருகிறது மொத்த கடன்கள் 100 ல் 3 சதவிகிதம் மட்டுமே பங்கு மூலதனத்தின் இருந்து வருகிறது என்பதை இப்போது நீங்கள் காணலாம் இது ஒரு நல்ல அறிகுறியா அல்லது கேட்ட அறிகுறியா இது நல்ல அறிகுறியாகும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் ஏராளமான இருப்புக்கள் குவிந்து கிடப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த 44 சதவிகிதத்தில் உரிமையாளர்களால் வைக்கப்பட்ட பணம் 3 சதவிகிதம் மட்டுமே அதன் மூலம் இருப்பு நிலை உருவாக்கப்பட்டுள்ளது ஆகையால் மொத்த பங்குதாரரின் நிதி 48 சதவீதம் இப்போது 47 சதவீதமாக உள்ளது இலாபத்தைக் குறைப்பதன் காரணமாக ஒரு சிறிய வீழ்ச்சியை அடைந்துள்ளது நீண்ட கால கடன்கள் 32 சதவிகிதம் மற்றும் இப்போது அவை 21 சதவிகிதமாகக் குறைந்துவிட்டன மொத்த நடப்பு அல்லது கடன்கள் நிச்சயமாக 33 சதவீதத்திலிருந்து 24 சதவீதமாக குறைந்து விட்டன குறுகிய கால கடன்கள் உண்மையில் அதிகரித்து வருகின்றன இது 0 முதல் 7 வரை வர்த்தக செலுத்த வேண்டிய பொறுப்புக்களாகும் மேலும் இது 7 முதல் 20 சதவிகிதம் வரை அதிகரித்துள்ளது தற்போதைய சூழ்நிலையில் பிற கடன்களில் வீழ்ச்சி இருந்தபோதிலும் முந்தைய 20 சதவீதமாக இருந்த ஒட்டுமொத்த நடப்பு கடன்கள் இப்போது 28 சதவீதம் ஆகிவிட்டது சொத்துகளின் அளவை நாம் கவனித்தால் தொட்டறிய கூடிய சொத்துக்கள் மொத்த சொத்துகளில் 80 சதவீதம் இருப்பது ஒரு நல்ல அறிகுறியாகும் என்பதை நம்மால் அறிந்துகொள்ள முடிகிறது இது ஒரு கப்பல் நிறுவனம் என்பதால் அவர்கள் தங்கள் சொந்தக் கப்பல்களைக் பெற்று கொள்ள கப்பல்களை வாங்குவதில் பெரும் தொகையை முதலீடு செய்கிறார்கள் அதனால்தான் இந்த சொத்துகளின் சதவீதம் அதிகப்படியாக 80 சதவிகிதமாக உள்ளது 10 சதவீதமாக இருக்கும் பணத்தைவிட பெரும்பாலான பிற புள்ளிவிவரங்கள் மிக குறைவுதான் அவர்களுக்கு அதிக பணம் தேவையா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் ஒருவேளை அவர்களிடம் அதிகப்படியான பணம் இருந்து இருக்கலாம் பொதுவாக தற்போதைய சொத்துக்கள் 17 சதவிதத்திலிருந்து இப்போது 19 சதவிகிதமாக உயர்ந்துள்ளன ஆனால் முக்கியமாக மற்ற பொருட்கள் பணத்தை விட மிகச் குறைவுதான் அதேசமயத்தில் நடப்பு சொத்துகள் பிற இதர பொருட்களை உள்ளடக்கியது எனவே இது ஒரு ஒப்பீட்டு இருப்புநிலை ஆகும் மன்னிக்கவும் இப்போது இது ஒரு ஒப்பீட்டு இருப்புநிலை கிடையாது ஆனால் இது ஒரு பொதுவான அளவு இருப்பு நிலை ஆகும் அதை தொழில் முழுவதும் ஒப்பிட முடியும் வரவிருக்கும் தொழில்துறை விஷயத்தில் மற்ற நிறுவனத்துடன் அதை பற்றி ஒப்பிடப் போகிறோம் அதனால் இது ஒரு ஒப்பீட்டு இருப்புநிலை ஆகும் அடுத்ததாக பணப்புழக்க அறிக்கை தயாரிப்பது எப்படி என்று பார்க்கலாம் இப்போது நமக்கு 2 ஆண்டுக்கான பணப்புழக்க அறிக்கை கிடைத்துள்ளது வகுக்கப்படும் இடத்தில் மொத்த பணப் புழக்க அறிக்கையின் கூட்டு தொகை தான் இருக்கும் ஆனால் இங்கு மொத்த கூட்டு தொகை கொடுக்கப்படவில்லை அதனால் நாம் முதலில் மொத்த கூட்டு தொகையை அடிப்படையாக கொண்டு கணக்கிட வேண்டும் ஆனால் இது பணப்புழக்க அறிக்கைக்கு மிகவும் அவசியமாக இருக்க போவதில்லை ஆனால் மொத்த கூட்டு தொகையை எப்படி கணக்கிடுவது என்பதை நான் உங்களுக்கு நினைவு படுத்துகிறேன் இங்கு இந்த 3 புள்ளிவிவரங்கள் மட்டுமே உள்ளன எனவே இது செயல்பாட்டில் இருந்து ஒரு பெரிய தொகை என்றாலும் அது குறைந்துவிட்டால் நிதி நடவடிக்கைகளுக்கு இது ஒரு எதிர்மறையான தொகையாகும் இப்பொழுது வேறு ஒரு நிதி அறிக்கையின் கணக்கிடலின் முறையை பார்க்க போகிறோம் நம் இந்தியாவில் இருக்கும் 5 முன்னணி கப்பல் நிறுவனங்களின் நிதி அறிக்கையை உங்கள் பார்ப்பவைக்கு கொடுத்துள்ளேன் சக நிறுவன நிதி அறிக்கையை ஒப்பீடு செய்து அதை பற்றி பேச உள்ளோம் எனவே இப்போது அதிக வருவாய் கொடுக்கும் அனைத்து ஷிப்பிங் கார்ப்பரேஷன் புள்ளிவிவரங்களும் கணக்கிட எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் மற்ற நிறுவனங்கள் ஒப்பீட்டளவில் குறைவுதான் இருந்தபோதிலும் அவற்றின் லாபத்தை அறிய அதை இப்போது ஒரு சதவீதமாகக் கணக்கிட முயற்சிப்போம் இப்போது நீங்கள் கப்பல் நிறுவனங்களின் வரிக்குப் பிந்தைய இலாபத்தை பார்த்தல் அது கூட்டு ஸ்தாபனத்தின் நிகர லாபம் 135 சதவீதம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதாவது GE ஷிப்பிங் நிறுவனம் அதிக லாபம் அடைந்துள்ளன ஆனால் ரிலையன்ஸ் நாவல் அதிக நட்டத்தையை அடைந்துள்ளது ஆனால் முழுமையான புள்ளிவிவரங்களை ஒப்பிடுவது மிகவும் கடினமாக இருக்கும் ஏனெனில் அதன் அடிப்படை வேறுபட்டது எனவே இப்போது நாம் இந்த புள்ளி விவரங்களை கொண்டு ஒவ்வொன்றையும் சதவீதமாக மாற்ற போகிறோம் அது நமக்கு மிகவும் நல்ல புரிதலை ஏற்படுத்தும் எனவே அனைத்து புள்ளிவிவரங்களையும் விற்பனை விற்றுமுதல் மூலம் வகுக்க போகிறோம் மேலும் இதை சதவீதமாக மாற்றிய பிறகு அதற்கான தலைப்பை பிரதி எடுத்து கொள்ளலாம் கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களை மறைத்து அதற்கு பதில் கிடைத்த சதவீத புள்ளிவிவரங்களை மட்டும் இப்பொழுது காண்போம் இது ஒரு பொதுவான அளவு அறிக்கைகளாக ஒப்பிடுவது மிகவும் சிறப்பாகவும் விவேகமாகவும் இருக்கும் இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம் எனவே இங்கே நிகர விற்பனை மற்றும் வெவ்வேறு பொருட்களை மூலப்பொருளாக எடுத்துக் கொண்டால் அது மிகவும் குறைந்த சதவீதமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் உங்களிடம் அதிக மூலப்பொருள் உள்ளது ஏனெனில் புள்ளிவிவரங்களில் ஒன்றும் ஒப்பிட படவில்லை என்று நினைக்கிறேன் எனவே இங்கே நாம் 5 புள்ளிவிவரங்களையும் பொதுவான அளவு அறிக்கைகளாக எடுத்துக் கொள்வோம் மேலும் அவை ஒப்பிடத்தக்கவைகளாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே மூலப் பொருளை எடுத்துக் கொண்டால் அதன் விலை மிகக் குறைவுதான் ஆனால் நம்பகமான கடற்படைக்கு அவர்களின் வணிகத்தின் தன்மை வேறுபட்டது எனவே அவர்கள் குறிப்பிடத்தக்க மூலப்பொருட்களுக்கு சிறந்த விலையைப் பெற்றுள்ளது அதனால் அவர்களும் பிற உற்பத்தி செலவுகளுக்கு அதிக அளவு செலவிடுகிறார்கள் அதேசமயம் கப்பல் கூட்டு ஸ்தாபனத்தின் பெரிய தொகை மற்ற செலவினங்களுக்கு பதிலாக மற்ற உற்பத்தியில் செலவிடப்படுகிறது ஆனால் அதை வகைப்படுத்த பல்வேறு வழிகளில் இருக்க வேண்டும் இப்போது ஷிப்பிங் கார்ப்பரேஷனின் மொத்த லாபத்தை எடுத்துக்கொண்டால் அதன் இயக்க லாபம் 22 சதவீதம் என்பது நாம் புரிந்து கொள்ள முடியும் குஜராத் பிபாவவ் மற்றும் ஜி கப்பல் போக்குவரத்துக்கு அதிகப்படியாக 61 சதவிகிதம் மற்றும் 43 சதவிகித லாபம் இருக்கிறது நாம் பிபிடிஐடிக்குச் பார்த்தால் அது ரிலையன்ஸ்க்கு 4 சதவீதமும் ஸ்ரேயாஸ் ஷாப்பிங்கிற்கு 14 சதவீதம் மட்டுமே இது அந்நிறுவனத்தின் பண லாபம் அல்லது தேய்மானத்திற்க்கான வட்டி மற்றும் வரிக்கு முந்தைய லாபம் ஆகும் மீண்டும் இதே போன்ற எண்ணிக்கையைப் பெறுகிறோம் அதாவது ரிலையன்ஸ் யின் வருவாயில் 110 சதவிகிதத்திற்கு வட்டி மற்றும் இதர செலவுகள் மிக அதிகம் அதனால்தான் ரிலையன்ஸ் நிறுவன பிபிடிடியின் அடிப்படையில் அதாவது தேய்மானம் மற்றும் வரி முன்னுள்ள லாபம் மைனஸ் 97 சதவிகிதமாக இருக்கிறது மற்றவர்களுக்கு புள்ளிவிவரங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் தேய்மானம் 16 சதவிகிதமாகும் ஆனால் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு மிக உயர்ந்து இருக்கிறது ஏனெனில் அவை மிகவும் விலையுயர்ந்த கப்பல்களைப் கொண்டுள்ளன மேலும் வட்டி சுமையும் மிக அதிகமாக உள்ளது இங்கே நீங்கள் காண வேண்டியது என்னவென்றால் ரிலையன்ஸ் நிறுவனம் அதிக விலைக் கப்பல்களை வாங்குவதற்கு அதிக வட்டி செலுத்தி வாங்குகிறது இப்போது வரிக்கு முந்தைய லாபம் 5 சதவிகிதம் மட்டுமே ஆனால் குஜராத் பிபாவவ் GE ஷிப்பிங் மற்றும் ரிலையன்ஸ் நாவல் ஆகியவற்றுக்கு நல்ல லாபம் அதே சமயத்தில் சற்று குறிப்பிடத்தக்க தகவல்கள் எதிர்மறையாகவும் இருக்கிறது இப்போது 5 கப்பல் நிறுவனங்கள் அதன் செயல்பாட்டின் தன்மை சற்று வேறுபடுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏனெனில் குஜராத் பிபாவவ் போன்ற நிறுவனம் சில துளைகளை இயக்குகிறார்கள் எனவே அவர்கள் அதிக லாபம் ஈட்டுகிறார்கள் இப்போது இந்தப் புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் குஜராத் பிபாவவ் மற்றும் ஜி ஷிப்பிங் ஆகிய இரண்டு நிறுவனங்களின் வரிக்கு முந்தைய லாபம் மற்றும் வரிக்குப் பிந்தைய லாபம் என்பது மிகச் சிறந்த லாபத்தை ஈட்டக்கூடிய தாக இருக்கிறது மேலும் கணக்கீடு பி விகிதம் வரை செய்யப்பட்டுள்ளது மற்றும் புத்தக மதிப்பு தெளிவாக உள்ளது மேலும் பி மற்றும் எல் ன் இருப்பு நிலை ஆகியவற்றை ஒப்பிட்டுப் பார்க்க ஒப்பீட்டு அறிக்கை நமக்கு பெரிதும் உதவுகிறது ஒரு நிறுவனத்தின் இருப்பு நிலையை அறிவதற்காகவும் இதை கணக்கிடலாம் அதேபோல் பல்வேறு நிறுவனங்கள் தங்களது இருப்புநிலை பகுப்பாய்வில் இருந்து ஒப்பிட்டுப் புரிந்து கொண்டு வெவ்வேறு வழிகளில் நிதி பெறுவதையும் காணலாம் இப்போது ஏற்கனவே ஒரு நிறுவனத்தின் இருப்பு நிலையை நாம் அறிந்திருப்பதால் அதன் ஒவ்வொரு நிலையும் மொத்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் உடன் ஒப்பிடப்படும் நாம் ஏற்கனவே GE ஷிப்பிங்கின் இருப்பு நிலையை அறிந்து இருக்கிறோம் அதேபோல் மற்ற கப்பல் நிறுவனத்தின் இருப்பு நிலையை அறிய இந்த முறை வழிவகுக்கும் கொடுக்கப்பட்ட உண்மையான புள்ளிவிவரங்களை நான் முதலில் மறைத்துக் கொள்கிறேன் சரியாக நான் அதை மறைத்துள்ளேனா என்று பாருங்கள் ஏனெனில் சில நேரம் உண்மையான புள்ளிவிவரங்களை நாம் சதவீதங்களாக மாற்றும் போது அது சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் எனவே ஸ்ரேயாஸ் ஷிப்பிங்கின் பங்கு மூலதனம் மற்றவர்களுக்கு மிகவும் குறைவு என்பதை நீங்கள் காணலாம் இது வரம்பில் அதிகமாகவோ அல்லது குறைவாக இருந்தாலும் ஜி நிறுவனத்திற்கு இது குறைவாக இருக்கிறது அதாவது 150 கோடி மட்டுமே நீங்கள் இருப்புக்களை ஒப்பிட்டுப் பார்த்தால் ஷிப்பிங் கார்ப்பரேஷனில் மிகப்பெரிய இருப்புகள் உள்ளன அதே போல் ஜி மற்றும் ரிலையன்ஸ் நிறுவனத்தில் இருப்புக்கள் மிகக் குறைவு அதானல் அந்த நிறுவனங்கள் தொடர்ந்து இழப்புகளை சந்திக்கும் ஒட்டு மொத்த ரிலையன்ஸ் தொழில்களை பற்றி குறிப்பிடவில்லை இது அனில் அம்பானி குழு நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனம்தான் ரிலையன்ஸ் கடற்படை நிறுவனம் நிகர மதிப்பில் மற்ற நிறுவனங்களில் குறிப்பாக GE ஷிப்பிங் கூட்டுத்தாபனத்தின் நிகர மதிப்பு மிக அதிகமாக உள்ளது இது ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது மேலும் குஜராத் பிபாவவ் என்ற கப்பல் கூட்டுத்தாபனத்திற்கு பாதுகாப்பான கடன்கள் மிக அதிகமாக உள்ளது என்று நான் நினைக்கிறேன் இது நிதியுதவிக்கான வெவ்வேறு வழியைக் காட்டுகிறது இது ஒரு கடன் நிதி நிறுவனமாகும் அதேசமயம் நீங்கள் எந்தவொரு கடனையும் காண முடியாது GE ஷிப்பிங்க்கு அவர்கள் நியாயமான கடன் அளவை கொண்டுள்ளனர் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கடன் மிக அதிகமாக உள்ளது நிகர மதிப்பு 1000 என்றால் அவர்கள் அவர்களின் மூலதனத்தின் அடிப்படையில் 8 மடங்கு கடனாளிகளாக இருக்கிறார்கள் எப்படியிருந்தாலும் ஸ்ரேயாஸ் நிறுவனத்தை ஒப்பீட்டளவில் இது குறைந்த அளவு கடன் தான் அவற்றின் மொத்த தொகுதியையும் நீங்கள் பார்க்கலாம் ஷிப்பிங் கார்ப்பரேஷனுக்கு மொத்த தொகுதி மிக அதிகமாக உள்ளது ஏனெனில் GE நிறுவனம் மற்றும் பிற நிறுவனங்கள் அளவுக்கு குறைவான கப்பல்களை வைத்திருக்கிறார்கள் எனவே முக்கியமாக கப்பல் இருக்கும் சொத்தை பயன்படுத்துவதில் மற்ற நிறுவனங்கள் மிகவும் திறமையாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்போது நாம் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களை மறைத்து கணக்கிட்ட சதவீதத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போம் அதை சதவீத விதிமுறைகளின் அடிப்படையில் மாற்றுவோம் எனவே இப்போது இங்கு ஒரு ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இருப்பதை நீங்கள் காணலாம் அவர்கள் மொத்தத்தில் 4 சதவிகிதத்தை மட்டுமே பங்கு மூலதனம் வைத்திருக்கிறார்கள் ஏனெனில் அவர்களுக்கு கணிசமான இருப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் குஜராத் பிபாவவ் இன்னும் அதிக இருப்புக்களைக் கொண்டுள்ளது ஆனால் அவர்களுக்கு கடன் இல்லை எனவே இது முக்கியமாக பங்கு மூலதனம் மற்றும் இருப்புக்களால் நிதி அளிக்கப்படுகிறது இப்போது அவர்களின் நிகர மதிப்பு கப்பல் கூட்டுத்தாபனத்தின் மொத்த நிகர மதிப்பு 100 சதவிகிதம் ஆகும் அதில் அதன் நிகர மதிப்பு 63 சதவீதம் ஆகும் மேலும் 33 சதவீதம் பாதுகாக்கப்பட்ட கடன்களாகும் ஆனால் அதுவே ஜி கப்பல் போக்குவரத்துக்கு இது 53 சதவீதம் மற்றும் 43 சதவீதம் ஆகும் எனவே டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ பற்றி நாம் விவாதித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் குஜராத் பிபாவவுக்கு டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ என்பது 37 க்கு 60 என்றும் 60 க்கு 63 என்ற சதவிகிதமாக இருக்கும் ஆனால் ஜி ஷாப்பிங்கிற்கு இது 43 க்கு 53 சதவிகிதமாகவும் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு 88 க்கு 8 சதவிகிதமாகவும் உள்ளது இறுதியாக ஸ்ரேயாஸ் நிறுவனத்திற்கு 39 க்கு 64 என்ற சதவிகிதமாக இருக்கிறது இப்போது நீங்கள் மொத்தத் தொகுதிக்குச் சென்று GE கப்பல் போக்குவரத்திற்கு மிக அதிகமான மொத்தத் தொகுதி அதாவது 146 சதவிகிதம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் ஆனால் அவற்றின் கப்பல்கள் ஒப்பீட்டளவில் பழையவை அதனால்தான் இவற்றில் ஏராளமான தேய்மானம் மற்றும் நிகர தொகுதி 105 ஆக இருக்கிறது இப்போது மொத்த நிலையான சொத்துக்களை பார்த்தால் அது அதே அளவு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஏனெனில் ரிலையன்ஸ் கடற்படைக்கு மட்டுமே சில மூலதன பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன மொத்த நடப்பு சொத்துக்கள் ஒரே வரம்பில் 20 சதவீதம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளன ஷிப்பிங் கார்ப்பரேஷனுக்கு தற்போதைய திருப்பிச் செலுத்த வேண்டிய கடன்கள் மிக அதிகமாக உள்ளது ஏனெனில் அவர்கள் கடனை இப்போது திருப்பிச் செலுத்த வேண்டிய இருக்கிறது மொத்த செலவுகள் எப்படி இருந்தாலும் 0 தான் நிகர நடப்பு சொத்துக்கள் எல்லா நிறுவனங்களுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது ஒரே மாதிரியாக இருக்கின்றன நம்பகத்தன்மையை பொறுத்த வரையில் பெரும் இழப்புகள் இருந்தால் அவற்றின் நிகர மதிப்பு ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதைக் காணலாம் எனவே ஒப்பீட்டு இருப்புநிலையில் மற்ற தொழில்துறை நிறுவனங்களுடன் முழுவதும் ஒப்பிடலாம் மேலும் இது சிறந்த பகுப்பாய்விற்கு உதவுகிறது எனவே வரவிருக்கும் அடுத்த அமர்வுகளில் இன்னும் சில நிறுவனங்களின் பகுப்பாய்வு பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்